இந்த மும்முனை மின் தொகுப்பில் கட்டுப்பாட்டு தொகுதிகள் அனைத்தையும் மாற்ற விரும்புகிறோம் மேலும் கட்டுப்பாட்டு பகுதியில் அனைத்தும் DC மாறியாக இருக்க வேண்டுமென விரும்புகிறோம் நாம் அதை எப்படி செய்வது ஏனெனில் நீங்கள் உணரும் அனைத்து சிக்னல்களும் AC சிக்னல்கள் ஆகும் இந்த உருமாற்றம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் எனவே இதை அகற்றிவிட்டு ஒரு கோட்டை வருகிறேன் வரிக்கு மேலே அனைத்து மாறிகளும் ஏ யில் உள்ளன வரிக்கு கீழே உள்ள எல்லா சமிக்ஞைகளையும் சில மாற்றங்களின் மூலம் DC ஆக மாற்ற விரும்புகிறேன் எனவே அது AC டொமைன் மற்றும் இது DC டொமைனாக இருக்கும் எனவே நான் ஒரு மின்மாற்றியை வைத்து இந்த சமிக்ஞைகள் அனைத்தையும் மாற்றப் போகிறேன் நீங்கள் உணரும் மின்னூட்டங்கள் சைனூசாய்டல் சிக்னல்கள் இந்த உருமாற்றத்தின் மூலம் மாறுவதை பகுதி உருமாற்றம் என்று அழைக்கிறோம் இங்கே மின்னோட்ட மாறி DC ஆக மாறும் எனவே கட்டுப்படுத்திக்கு தேவையான மாறிகள் DC என்பதால் நான் இப்போது ஒரு செட் பாயிண்ட் கன்ட்ரோலரை உருவாக்க வேண்டும் இது தேவையான வெளியீட்டை கொடுக்கும் மேலும் கட்டுப்படுத்தியும் எளிமையானதாக இருக்கும் மேலும் சிறந்த பட்டை அகலம் மற்றும் சிறந்த செயல்திறனைக் கொண்டிருக்கும் அதைச் செய்ய இந்த d q அச்சு கோட்பாட்டை விவாதிப்போம் இது ஒரு உருமாற்றக் கொள்கையாகும் அங்கு நீங்கள் AC சைனூசாய்டல் சமிக்ஞைகளை DC ஆகவும் மாற்றலாம் பின்னர் DC மதிப்புகளை மீண்டும் AC ஆக மாற்றலாம் எனவே ஏசி டொமைனிலிருந்து டிசி டொமைன் டிசி டொமைனிலிருந்து ஏசி டொமைன் என மாற்றப்படும் இந்த செயல்முறையே பிரபலமாக அறியப்படும் d q அணுகல் கோட்பாடு இப்போது நாம் அதை பார்ப்போம் இங்கே ஒரு அச்சைக் கவனியுங்கள் நான் இப்போது பெயரிட மாட்டேன் பின்னர் பெயரிடுவேன் இங்கே காட்டியுள்ளபடி ஒரு நேர அச்சைக் கருத்தில் கொள்ளுங்கள் மற்றொரு நேர அச்சையும் நான் அதன் பக்கமாக இங்கே வரைகிறேன் இப்போது இந்த நேர அச்சில் ஒரு சைன் அலை போன்ற ஒரு வரைபடத்தை வரைகிறேன் அதேபோல் இந்த நேர அச்சையும் இந்த நேர அச்சில் மீண்டும் அதை செய்கிறேன் இப்போது இங்கே நான் ஒரு சைன் அலை வரைவது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு கொசைன் அலைகளை வரைந்து கொள்கிறேன் சைன் அலை நேரத்தை பொறுத்து உருவாகி வருவதால் ஒவ்வொரு நொடியிலும் அது ஒரு மதிப்பையும் கொண்டிருக்கிறது இந்த அச்சை நாம் முதலில் வரைந்த அச்சுடன் பொருத்திப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் நேரத்தைப் பொருத்து இந்த அச்சில் பொருந்திய படம் இருக்கும் அது இந்த சைன் அலையின் வீச்சுகளைப் பொறுத்து இந்த பகுதியில் இருக்கும் இப்போது இது போன்ற மற்றொரு செங்குத்தான அச்சை நான் வரைவேன் நான் இதற்கு பெயரை கொடுக்கவில்லை பின்னர் தருகிறேன் ஆனால் இது ஒரு செங்குத்து அச்சு எனவே இந்த சைன் அலையை செங்குத்து தளத்தில் வைக்கிறேன் நான் அந்த கிடைமட்ட தளத்தில் இந்த காஸ் அலையை வைப்பேன் எனவே நீங்கள் காஸ் அலை கிடைமட்ட தளத்தில் இருப்பதாக கருதுங்கள் சைன் அலை ஒரு செங்குத்து தளத்தில் இருப்பதாக கருதுங்கள் எனவே அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான தளங்களில் வைக்கப்பட்டுள்ளன sin அலை உருவாகி வருவது போலவே cos அலையும் நேரத்தை பொறுத்து உருவாகி வருவதை இங்கு பார்க்கிறோம் இவை ஒன்றுக்கொன்று செங்குத்தான அச்சுகளில் குறிப்பிட்டவாறு காணப்படுகின்றன எனவே ஒரு சுழற்சியில் காஸ் அலை இதுபோன்று உருவாகியுள்ளதால் இந்த அச்சில் அதன் வீச்சு ஒரு கோடாக ஆக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இங்கே காஸ் மற்றும் சைன் சிக்னல்களைக் கவனியுங்கள் இப்போது இந்த வரி செங்குத்து கோடு சாம்பல் நிழல் கோடு இவை எல்லாம் நேரத்துடன் சேர்ந்து நகர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் இந்த சாம்பல் நிழல் கோட்டை வெவ்வேறு புள்ளிகளில் நேரத்தை பொருத்து நகர்த்தப் போகிறேன் எனவே இந்த நேரத்தில் இது 0 என்று உள்ளது அதன் வீழ்ச்சியை பார்ப்போம் அதன் மதிப்பும் 0 என்று உள்ளது ஆனால் காஸ் அலையின் மதிப்பு அதிகபட்சமாக உள்ளது எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் சைன் அலை மதிப்பு 0 வாக இருக்கும் அதன் வீழல் இந்த அச்சில் உள்ளது காஸ் அலையின் மதிப்பு இந்த தளத்தில் அதிகபட்சம் ஆக இருக்கும் இந்த புள்ளியின் திசையன் தொகையை குறிக்க இந்த ஒருங்கிணைப்பு அச்சில் ஒரு குறியை வைப்பேன் மற்றும் இந்த புள்ளி இந்த ஒருங்கிணைப்பு அச்சில் உள்ளது இப்போது நான் இந்த குறிப்பை வலதுபுறமாக இது போன்று மாற்றுவேன் இப்போது இந்த நேரத்தில் சைன் மற்றும் காஸ் மதிப்புகள் ஒன்றுக்கொன்று வெட்டும் இடத்தில் உள்ளது இப்போது நீங்கள் செங்குத்து தளத்தில் இருக்கும் சைனை எடுத்துக் கொண்டால் இது தொடர்புடைய புள்ளி மற்றும் கிடைமட்ட தளத்தில் Y க்கான தொடர்புடைய புள்ளி இங்கே உள்ளது இரண்டையும் ஒரே நேரத்தில் அச்சிடுங்கள் இந்த அச்சில் காஸ் புள்ளியை வீழ்த்தவும் சைன் புள்ளியை செங்குத்து அச்சில் வீழ்த்தவும் அந்த இரண்டையும் இணைத்து அதன் விளைவாக இது போன்ற ஒரு திசையன் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது ஒரு காஸ் மதிப்பாக இருக்கும் இது ஒரு சைன் மதிப்பாக இருக்கும் எனவே இவை இரண்டின் கோணங்களின் வர்க்கமூலம் மதிப்பு இவை இரண்டும் ஒற்றை அலகுகளாக இருந்தால் மதிப்பு 1 ஆக இருக்கும் இப்போது நான் இந்த குறிப்பு வரியை மேலும் நகர்த்தியுள்ளேன் இங்கே காஸ் நேர சமிக்ஞை 0 இல் உள்ளது இந்த கட்டத்தில் சைன் நேர சமிக்ஞை அதிகபட்சமாக உள்ளது இப்போது இந்த செங்குத்தான தளத்தை எடுத்துக்கொண்டால் கிடைமட்ட தளத்தில் காஸ் சமிக்ஞை 0 ஐ எட்டியிருப்பதைக் காண்பீர்கள் சைன் சமிக்ஞை செங்குத்து தளத்தில் அதிகபட்சத்தை எட்டியுள்ளது இப்பொழுது நீங்கள் இந்த இரண்டையும் அதனுடைய அச்சினில் விழ்த்துங்கள் காஸ் சிக்னல் மதிப்பு 0 என்பதால் இதன் பயன் திசையன் இங்கு இருக்கும் இங்கே மீண்டும் காஸ் சிக்னல் 0 ஆக உள்ளது சைன் சிக்னல் ஓர் அலகு சைன் என்றால் அதிகபட்ச மதிப்பை 1 என கொண்டிருக்கும் திசையன்கள் அனைத்தும் வீச்சு 1 வீச்சு 1 வீச்சு 1 ஆக இருக்கும் மற்றும் நாம் தொடர்ந்தால் அது இந்த இடத்துடன் நகரத் தொடங்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் திசை எண்ணின் முனை இந்த இடத்திலும் இந்த வட்டத்தின் ஆரம் 1 ஆக இருக்கும் இது உண்மையில் ஒரு வட்டமாக இருக்கும் ஏனென்றால் மற்ற ஒவ்வொரு இடைநிலை புள்ளியையும் cos square θ plus sine square θ மூலமாக அடையலாம் அது 1 ஆக இருக்கும் எனவே இந்த ஒருங்கிணைப்பு அச்சு ஒரு இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு அமைப்பு அச்சு நான் இப்போது இந்த அச்சை α அச்சு மற்றும் செங்குத்து அச்சை β என்றும் அழைப்பேன் எனவே இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பு நேரத்துடன் இணைக்கப்படவில்லை இந்த இரண்டு அச்சுகளும் நேரத்தை சார்ந்தது இல்லை இந்த இரண்டு செங்குத்தான அச்சுகள் இருப்பதை ஒரு இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அவை நேர சமிக்ஞையின் கணிப்புகளை மட்டுமே குறிக்கின்ற இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு அமைப்பின் திசையன்கள் என்பதால் இவை இடஞ்சார்ந்த திசையன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த திசையன்கள் இங்கே ஒரு வட்டத்தை உருவாக்கி தொடர்ந்து மிக விரைவாக சுழலும் திசையன்கள் என்று அழைக்கப்படுகின்றன நான் இந்த இரண்டு சமிக்ஞைகள் சைன் மற்றும் கொசைன் ஆகியவற்றிலிருந்து தொடங்குகிறேன் அவை நேரத்தை பொறுத்து தொடர்ந்து வருகின்றன எனவே அவை நேர சமிக்ஞைகள் மற்றும் இந்த நேர சமிக்ஞைகள் பின்னர் இரண்டு வெவ்வேறு அல்லது இரண்டு வெவ்வேறு தளங்களில் சைன் செங்குத்து தளத்திலும் மற்றும் காஸ் சமிக்ஞை கிடைமட்ட தளத்திலும் வைக்கப்படுகின்றன எனவே இங்கே நேர சமிக்ஞைகள் செங்குத்தான தளங்களில் குறிப்பிடப்படுகின்றன இங்கே நேர அச்சின் வீச்சின் வளர்ச்சியை ஒரு இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு α β அச்சின் மீது பொருத்தி கணித்தோம் மேலும் இந்த இரண்டு அலைகளும் சைன் மற்றும் கொசைன் எனில் சமமான பயன் திசையன் வீச்சு 1 அலகு ஆக இருப்பதைக் கண்டோம் மேலும் அலைகள் மற்றும் இந்த திசையன் நேரத்துடன் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் இது α அச்சில் 90 டிகிரி இல் தொடங்கி β அச்சை அடைந்தது சைன் அதிகபட்சத்தை எட்டியதும் நேரம் முன்னேறும்போது இந்த திசையன் ஒரு முழுமையான வட்டத்தை நிறைவு செய்கிறது எனவே சைன் அலை முன்னேறி ஒரு முழுமையான சுழற்சியை நிறைவு செய்தவுடன் இந்த திசையன் இடம் சார்ந்த திசையன் α அச்சிலிருந்து தொடங்கி ஒரு முழுமையான வட்டத்தை உருவாக்கி மீண்டும் α அச்சுக்கு வருகிறது எனவே நாம் எதை அடைந்தோம் இப்போது நேரம் சமிக்ஞைகள் இடம் சார்ந்த திசையனாக மாற்றப்படுகின்றன நேர சமிக்ஞைகளை இப்போது இடஞ்சார்ந்த திசையன் அல்லது தளத்தின் திசையன் அல்லது சுழலும் இடஞ்சார்ந்த திசையன் என குறிக்கப்படுகிறது இதுவே AC சிக்னல்களை DC க்கு மாற்ற நாம் பயன்படுத்தும் கோட்பாடு ஆகும் α β இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கவனியுங்கள் இந்த இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஒரு திசையனைக் கவனியுங்கள் இது ஒரு இடஞ்சார்ந்த திசையன் இப்போது இடஞ்சார்ந்த திசையன் அலைவீச்சு R மற்றும் θ கோணத்தில் உள்ளது இந்த திசையன் R என்பது e இன் மடங்கு jθ ஆக துருவ அமைப்பில் குறிக்கப்படுகிறது அல்லது R cos θ j sin θ எனவும் குறிக்கப்படுகிறது இப்போது இது R மற்றும் θ என்ற மாறிகளைப் பயன்படுத்தி இந்த r குறிக்கப்படுகிறது இப்போது மற்றொரு ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கவனியுங்கள் நான் அதை d அச்சு மற்றும் q அச்சு என்று அழைக்கிறேன் d மற்றும் q ஆகியவை செங்குத்தான வை இது ஒரே தோற்றத்தைக் கொண்ட மற்றொரு ஒருங்கிணைப்பு அமைப்பு இது α β ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து ஒரு கோணத்தால் இடம்பெயர்கிறது இப்போது α β ஒருங்கிணைப்பு அடிப்படையில் இந்த புதிய D Q ஒருங்கிணைப்பு அமைப்பில் இதே r ஐ எவ்வாறு குறிப்பிடுவது இப்போது α β ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள திசையன் R ஐ இங்கே R e இன் மடங்கு iθ என குறிப்பிடப்படுகிறது இப்போது D Q ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள இந்த R ஐ Re மடங்கு jθ minus ρ என எழுதலாம் இங்கு θ என்பது θ minus ρ இந்த கோணத்தை நான் இதை jθ என எழுதலாம்அல்லது e மடங்கு jρ ஆக எழுதலாம் இப்போது R என்பது re இன் மடங்கு jθ என α β ஒருங்கிணைப்பில் உள்ளது அதை நான் j β கணிப்பின்படி e jρ என்று எழுதுவேன் எனவேஇங்கே படத்தில் வரும் ρ ஒரு மாறி மற்றும் இது பழைய ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து புதிய ஒருங்கிணைப்பு அமைப்பின் இடப்பெயர்ச்சி ஆகும் அல்லது α β ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து d q ஒருங்கிணைப்பு அமைப்பின் இடப்பெயர்ச்சி எனப்படும் எனவே இரண்டு ஒருங்கிணைப்பு அமைப்புகளின் இடப்பெயர்வு கோணத்தை மட்டுமே பயன்படுத்தி α β ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள திசையன் R ஐ dq ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள திசையனுக்கு சமமானதாக e மடங்கு jρ ஆல் எழுதலாம் அல்லது α β ஒருங்கிணைப்பு அமைப்பில் R இன் அடிப்படையில் d q ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஒரு உருமாற்ற காரணியாக ejρ ஆக குறிக்கப்படும் எனவே இங்கே அது jρ இங்கே jρ எனவே ஒன்று முன்னோக்கிய மாற்றம் மற்றொன்று தலைகீழ் மாற்றம் ஆக இருக்கும் எனவே இது α β முதல் d q முன்னோக்கிய மாற்றம் இரண்டாவது d q முதல் α β மாற்றம் என்பது தலைகீழ் மாற்றம் எனவே இந்த இரண்டு மாற்றங்களும் முன்னும் பின்னுமாக நாம் பயன்படுத்தப் போகிறோம் நாம் இங்கு திசையன் R ஒரு வட்டத்தில் சுழலும் ஒரு திசையன் எனவே இதனுடன் ஒத்திசைந்து சுழலும் வகையில் d q ஐ உருவாக்குவோம் எனவே திசையன் ஒரு வட்டத்தை பொறுத்து சுழல்கிறது அதன் வேகம் ɷt கோணம் θ இவற்றைப் பொறுத்து செல்கிறது நாம் 𝜌 ஐ அதே வேகத்தில் செல்ல செய்வோம் அதனால் இந்த d திசையன் R ஐ ஒத்திசைவாகப் பின்தொடர்வது போல் தெரிகிறது பின்னர் R க்கும் d க்கும் இடையிலான கோணம் ஒன்றாக சுழல்வதால் ஒவ்வொரு நொடியிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆகவே யாராவது இந்த d q அச்சில் குதித்து அவர்கள் இங்கே உட்கார்ந்து பார்க்கிறார்கள் என்றால் இந்த R திசையனை d மீது செலுத்தும் போது அதன் வீழலும் q திசையில் நமது திசையின் வீழலும் ஒரே அளவில் நிலையாக இருக்கும் என்பதை அறியலாம் ஆகவே R மாறாத வரை எந்த மாற்றமும் இல்லை என்பதை உடனடியாக நீங்கள் காண்பீர்கள் d அச்சில் அமர்ந்திருக்கும் ஒருவருக்கு எல்லாம் DC ஆக இருக்கும் பிறகு αβ அச்சில் பார்க்கும்போது ஒரு சைன் மற்றும் கொசைன் அலை ஆக சுழன்று கொண்டிருக்கிறது எனவே கொள்கையின்படி நாம் AC சிக்னலை DC க்கு மாற்றுவோம் பின்னர் இங்கே கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டு செயலைச் செய்து பிறகு எனவே அனைத்து கட்டுப்படுத்திகளும் dq அச்சினை மாதிரியாக கொண்டு செயல்படுகின்றன இது ɷt என்ற வேகத்தில் சுழலும் அல்லது R திசையன் அதே வேகத்தில் சுழலும் எனலாம் எனவே இது d q அச்சு கோட்பாட்டுக் கொள்கையாகும் இங்கே சில சமன்பாடுகள் மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்டு பின்னர் அதனுடைய அமைப்பு வரையப்படுகிறது